மீண்டும் வருக இப்போது கடமை நெறிமுறைகள் டூட்டி எதிக்ஸ் உரிமைகள் நெறிமுறைகள் ரைட்ஸ் எதிக்ஸ் நல்லொழுக்க நெறிமுறைகள் விர்ட்சு எதிக்ஸ் பற்றி விவாதிப்போம் பின்னர் நாம் ஒரு வழக்கைப் பற்றி விவாதித்து இந்த அனைத்து கோட்பாடுகளின் பயன்பாட்டையும் தார்மீக சங்கடத்தை மோரல் டைலாமா எவ்வாறு தீர்ப்பது என்பதையும் பார்ப்போம் மேலும் நெறிமுறை சங்கடங்களைத் எதிக்கல் டைலாமா தீர்ப்பதற்கான சில நுட்பங்களைப் புரிந்துகொள்வோம் எனவே கடமை நெறிமுறைகள் டூட்டி எதிக்ஸ் பற்றிய விவாதத்துடன் ஆரம்பிக்கலாம் கடமை நெறிமுறைகள் டூட்டி எதிக்ஸ் மற்றும் உரிமைகள் நெறிமுறைகளின் 2 நெறிமுறைக் கோட்பாடுகள் ஒன்றுக்கொன்று ஒத்தவை மேலும் இந்த இரண்டு விஷயங்களையும் ஒன்றாகக் கருத்தில் கொள்வோம் எனவே இந்த இரண்டு கோட்பாடுகளும் தனிநபரின் உரிமைகளை மதிக்கும் செயல்கள் நல்லவை என்று கருதுகின்றன எனவே பயன்வாதக் கொள்கையில் இருந்து விலகிச் செல்வதை இங்கே காண்கிறோம் பயன்வாதத்தில் நாம் ஒரு குழுவின் நல்வாழ்வு கூட்டு அணுகுமுறை ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்தினோம் ஆனால் உரிமைகள் மற்றும் கடமைகளின் கண்ணோட்டம் தனிநபரின் உரிமைகளில் அதிக கவனம் செலுத்துகிறது எனவே இங்கு சமுதாயத்திற்கு நல்ல விளைவுகள் ஏற்படுத்துவது மட்டுமே தார்மீகக் கருத்தில் கொள்ளப்படுவதில்லை இவ்வாறு கடமை நெறிமுறைகளின் டூட்டி எதிக்ஸ் முக்கிய ஆதரவாளர்களில் ஒருவர் இம்மானுவேல் கான்ட் ஆவார் எனவே தார்மீக கடமைகள் ஆனது அடிப்படை என்று யார் கருதினார்கள் நெறிமுறை நடவடிக்கைகள் எதிக்கல் ஆக்சன் என்பது ஒரு வகையான கடமைகளின் பட்டியலாக எழுதக்கூடிய செயல்கள் நேர்மையாக இருத்தல் பிறருக்கு துன்பம் செய்யாதிருத்தல் பிறருக்கு நியாயமாக இருத்தல் போன்றவை எனவே மீண்டும் நாம் இப்படிப் பார்த்தால் நேர்மையாக இருங்கள் பிறருக்குத் துன்பம் விளைவிக்காதீர்கள் மற்றவர்களுக்கு நியாயமாக இருங்கள் மீண்டும் நீங்கள் பார்த்தால் இவை பயன்வாதக் கொள்கை சட்டத்திற்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கும் தனிநபர்களின் செயல்களைப் பார்க்கும்போது அவர்கள் கூட்டு நல்வாழ்வுக்கு வழிவகுக்கும் வகையில் என்ன செய்ய வேண்டும் இங்கே நாம் சொல்வது என்னவென்றால் இந்த செயல்கள் தனிநபர்கள் பின்பற்ற வேண்டிய சட்டம் கடமைகள் ஆகும் இதனால் தொடர்புடைய பிற தனிநபர்கள் தங்கள் உரிமைகளை அனுபவிப்பார்கள் ஏனென்றால் மற்ற தனி நபரின் சிலரின் உரிமைகளை நாம் மதிக்கிறோம் எனவே மற்றவர்களுக்குத் துன்பம் விளைவிக்காதபடி நேர்மையாக இருப்பது போலவும் மற்றவர்களுக்கு நியாயமாக நடந்துகொள்வதும் ஒருவருடைய கடமையாகும் எனவே இந்த செயல்கள் நமது கடமைகளாகும் ஏனென்றால் அவை நபர்களுக்கு மரியாதையை வெளிப்படுத்துகின்றன தன்னாட்சி தார்மீக முகவர்களுக்கான தகுதியற்ற மரியாதையை வெளிப்படுத்துகின்றன மேலும் இவை உலகளாவிய கொள்கைகளுடன் உள்ளன ஒருவரின் கடமைகள் அங்கீகரிக்கப்பட்டவுடன் நெறிமுறை ரீதியாக சரியான தார்மீக நடவடிக்கைகள் வெளிப்படையானவை இந்த எதிக்கல் ஆக்ட் உருவாக்கம் ஆனது ஒருவரின் கடமைகளை சரியாக நிறைவேற்றுவதன் விளைவாகும் எனவே நமது கடமை என்ன என்பதைப் புரிந்துகொண்டு பிறர் உரிமைகளை மதித்து பிறர் மீது மரியாதை இருந்தால் நமக்கும் பிறருக்கும் ஆன நமது கடமைகளைப் புரிந்து கொண்டால் நெறிமுறைப்படி சரியான செயல்களைச் செய்வோம் உரிமைகள் நெறிமுறைகள் ரைட்ஸ் எதிக்ஸ் ஆனது ஜான் லாக் அவர்களால் வழங்கப்பட்டன மனிதர்களுக்கு வாழ்வு சுதந்திரம் மற்றும் உடைமைக்கான உரிமை உள்ளது என்று 1776 ஆம் ஆண்டு அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் சுதந்திரப் பிரகடனத்தில் விளக்கப்பட்டது எனவே மக்களுக்கு அடிப்படை உரிமைகள் உள்ளன அதை மற்றவர்கள் மதிக்க வேண்டிய கடமை உள்ளது என்ற உரிமை நெறிமுறைகளை நான் துண்டித்தேன் எனவே இந்த இரண்டு கோட்பாடுகளையும் ஒன்றாக விவாதிக்கிறோம் நமக்கு உரிமைகள் உள்ளன என்று கூறுவது அல்லது புரிந்துகொள்வது மட்டும் போதாது நம்முடன் தொடர்புடைய பிற மக்கள் தங்கள் தொடர்புடைய கடமைகளைச் செய்வது சமமாக முக்கியமானது ஏனென்றால் அதற்கேற்ற கடமையைச் செய்யும்போதுதான் நம் உரிமைகளை அனுபவிக்க முடியும் நாம் எப்போதும் வாழ்வதற்காக என்று எழுதினால் இது வரை நீட்டிக்கப்படலாம் என்று இப்படியும் சொல்லலாம் பிறகு அதை மதித்து அதற்குரிய கடமையைச் செய்ய வேண்டிய கடமை மற்றவர்களுக்கு இருக்கிறது சில சமயங்களில் ஒரு நபர் அவனுக்காக அல்லது அவளுக்காக செய்ய வேண்டிய ஒரு கடமையாகும் நான் ஒரு குறிப்பிட்ட உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்றால் அதற்குரிய கடமையையும் நான் உணர வேண்டும் எனவே நாமும் அதைப் பற்றி விவாதிக்கலாம் எனவே உரிமைகளும் கடமைகளும் கைகோர்த்துச் செல்கின்றன அதற்கான கடமை சரியானதாக இருந்தால் மட்டுமே உரிமைகள் நிறுவப்படும் இப்போது உரிமைகள் மற்றும் கடமை நெறிமுறைகள் பற்றிய விமர்சனத்தை நீங்கள் காண்பீர்கள் வழக்கில் நாம் விவாதித்துக் கொண்டிருந்த பயன்பாட்டுக் கொள்கையைப் போலவே ஒரு நபர் அல்லது ஒரு குழுவின் அடிப்படை உரிமை மற்றொரு நபரின் அல்லது மற்றொரு குழுவின் அடிப்படை உரிமைகளுடன் முரண்படலாம் தடுமாற்றம் வரலாம் யாருடைய உரிமைகளுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்கிறோம் அணை கட்டும் உதாரணத்தில் யாருடைய உரிமைகளுக்கு நாம் பதிலளிப்போம் எனவே மக்கள் தங்கள் சொத்துக்களை பயன்படுத்த உரிமை உண்டு எனவே அவர்களின் நிலம் முன்மொழியப்பட்ட அணையின் வழியில் இருந்தால் உரிமை நெறிமுறைகள் முதன்மை உரிமையாக இருக்கட்டும் சொத்துரிமை முதன்மையானது மற்றும் அணைத் திட்டத்தை நிறுத்த போதுமானது ஒரு சொத்து வைத்திருப்பவரின் ஆட்சேபனைக்கு திட்டம் ஆனது நிறுத்தப்பட வேண்டும் எனவே அதற்கு நாம் எப்படி முன்னுரிமை கொடுப்பது எனவே இது வரும்போது அடுத்த கேள்வி நீதி விநியோகத்தின் நியாயம் செயல்முறையின் நியாயம் பற்றி வரும் ஏனென்றால் அணை போன்றவற்றின் அடிப்படையில் நாம் நபரின் உரிமைக்கு முன்னுரிமை அளிக்கிறோம் மற்றும் அந்த நபருக்கான சொத்தின் உரிமையை ஓரளவுக்கு முன்னுரிமை அளிக்காமல் இருந்தால் அந்த நபருக்கு சொத்து இழப்புக்கு சரியான இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் மற்றும் இழப்பீட்டு நீதி வரும் இது சொத்தின் மதிப்பு மற்றும் திட்டத்தால் அந்த நபருக்கு ஏற்படும் இழப்புக்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே அது நீதியின் செயல்பாட்டின் நியாயத்தன்மை அல்லது நீதி விநியோகத்தின் நேர்மை பற்றிய விவாதத்திற்கு நம்மைக் கொண்டுவரும் கடமை மற்றும் சரியான நெறிமுறைகளின் இரண்டாவது பிரச்சனை என்னவென்றால் இந்த கோட்பாடுகள் சமூகத்தின் ஒட்டுமொத்த நன்மையை சரியாக கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை நீங்கள் அணைத் திட்டத்தைக் கேட்பது போல ஒரு நபரின் சொத்துக்களுக்கான தொகையின் உரிமையைப் போல நாம் கூற முயற்சித்தால் அதனால்தான் இந்த அணை இங்கு தேவையில்லை எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் கேள்வி கேட்க வேண்டும் அணைக்கு ஏன் இந்த இடம் இதனால் யார் பலன் பெறப்போகிறார்கள் சில மாற்று இடங்கள் தேர்வு செய்யலாமே போன்ற பகுத்தறிவு கேள்விகளை நாம் கேட்க வேண்டும் அதை வேறு வடிவமைப்பில் செய்யலாம் என எழுதலாம் எனவே இந்த நபரின் நலன் பேணப்பட்டு அணையும் கட்டப்படலாம் எனவே ஒரு குறிப்பிட்ட தீர்வுக்கு வருவதற்கு முன் இந்த வகையான பகுப்பாய்வு மீண்டும் மீண்டும் செய்யப்பட வேண்டும் எனவே அதில் உள்ள உரிமைகள் மற்றும் கடமைகள் கோட்பாடுகளின் குறைபாடு தனிநபர்கள் மீது அதிக கவனம் செலுத்துகிறது மற்றும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் ஒட்டுமொத்த தேவைகளில் சற்றே குறைவாக உள்ளது அடுத்து நல்லொழுக்க நெறிமுறைகள் ரைட்ஸ் எதிக்ஸ் பற்றிய விவாதத்திற்கு வருவோம் இது ஒரு குறிப்பிட்ட முடிவை எடுக்கும் நபரின் இயல்பில் அதிக கவனம் செலுத்தும் ஒரு முறையான கோட்பாடு ஆகும் இப்போது வரை முடிவுகள் எவ்வாறு எடுக்கப்படுகின்றன என்பதில் கவனம் செலுத்தினோம் முடிவின் விளைவு என்ன அது சரியா தவறா நெறிமுறை எதிக்ஸ் அல்லது நெறிமுறையற்றதா எப்படி முடிவு எடுக்கப்படுகிறது அது ஒரு முன்செயல்முறையா சரியா அல்லது தவறு போன்றவை ஆகும் ஆனால் முடிவெடுப்பவரின் குணங்களில் நாம் கவனம் செலுத்தவில்லை நல்லொழுக்க நெறிமுறைகள் விர்ட்சு எதிக்ஸ் முடிவெடுக்கும் முடிவெடுப்பவரின் குணாதிசயங்களின் குணங்களில் கவனம் செலுத்துகிறது எனவே நாம் எப்படிப்பட்ட நபராக இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பதில் ஆர்வமாக உள்ளது அறம் என்பது பெரும்பாலும் தார்மீக வேறுபாடு மற்றும் நன்மை என வரையறுக்கப்படுகிறது நல்லொழுக்கமுள்ள நபர் நல்ல மற்றும் பயனுள்ள பண்புகளை வெளிப்படுத்துகிறார் நல்லொழுக்க நெறிமுறைகளில் விர்ட்சு எதிக்ஸ் நல்ல குணநலன்களை ஆதரித்தால் செயல்கள் சரியானதாகவும் கெட்ட குணநலன்களை ஆதரித்தால் தவறானதாகவும் கருதப்படுகிறது நல்லொழுக்க நெறிமுறைகள் விர்ட்சு எதிக்ஸ் நற்பண்புகளான பொறுப்பு நேர்மை திறமை மற்றும் விசுவாசம் போன்ற வார்த்தைகளில் கவனம் செலுத்துகிறது மற்ற நற்பண்புகளில் நம்பகத்தன்மை நேர்மை அக்கறையுள்ள குடியுரிமை மற்றும் மரியாதை ஆகியவை அடங்கும் தீமைகளில் நேர்மையின்மை விசுவாசமின்மை பொறுப்பின்மை மற்றும் திறமையின்மை ஆகியவை அடங்கும் எனவே நம்பகத்தன்மை நேர்மை அக்கறை மற்றும் மரியாதை போன்ற இந்த குணங்கள் நம்மிடம் இருந்தால் பொதுவாக அது வாழ்க்கையின் தத்துவம் அது பார்வை ஒரு தார்மீக முடிவை எடுக்க முயற்சிக்கும் ஒரு குறிப்பிட்ட நபரின் உலகக் கண்ணோட்டம் இது எனவே நம்பகத்தன்மை நேர்மை அக்கறை குடியுரிமை மற்றவர்களின் உரிமைகளுக்கான மரியாதை மற்றும் பொறுப்பு நேர்மை திறமை விசுவாசம் போன்ற குணங்களைக் கொண்டவர்கள் எனவே இவை அந்த நபருக்குள்ளும் முடிவெடுப்பவருக்குள்ளும் குணங்களை உருவாக்கும் இது அவருக்கும் அவளுக்கும் தார்மீக இக்கட்டான சூழ்நிலைகளைப் பார்க்க ஒரு முன்னோக்கைக் கொடுக்கும் அந்த நபர் பல்வேறு கண்ணோட்டங்களில் இருந்து பிரச்சனையைப் பார்த்து சரியான நெறிமுறை எதிக்ஸ் பாதையில் முடிவெடுப்பதற்கு மிகவும் முழுமையான வாழ்க்கைக் கண்ணோட்டத்தைப் பெறுவார்

இப்போது நாம் அனைத்து கோட்பாடுகளையும் ஒன்றாக விவாதித்தபோது கேள்விகள் எழுகின்றன ஒவ்வொன்றும் நன்மைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் கொண்ட நெறிமுறை எதிக்ஸ் சிக்கல்களைத் தீர்ப்பதற்கான 4 வெவ்வேறு அணுகுமுறைகளைப் புரிந்துகொள்கிறோம் இப்போது ஒரு சூழ்நிலையில் நாம் பயன்படுத்தப் போகும் அந்த கோட்பாடு எது இப்போது ஒரு வழக்கின் உதவியுடன் அதைப் பற்றி விவாதிக்க முயற்சிக்கிறோம் எனவே நாம் வெவ்வேறு நெறிமுறைக் கோட்பாடுகளைப் பற்றி விவாதித்தபோது சொன்னோம் எனவே எந்தக் கோட்பாடுகளைப் பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே வழக்கு 2 உடன் விவாதித்தால் அது நமக்கு உதவும் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கு எந்த வெவ்வேறு கோணங்களில் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதைப் பார்க்கவும் அதை வெவ்வேறு கோணங்களில் பகுப்பாய்வு செய்யவும் இது உதவும் அதனால் ஒவ்வொருவரும் என்ன முடிவுக்கு வருகிறார்கள் என்பதைப் பார்க்க நாம் உதவலாம் மற்றும் அடிக்கடி கோட்பாடுகள் வேறுபட்டாலும் முடிவுகள் ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே மீண்டும் ஒரு குறுக்கு சோதனையை கொடுக்கப் போகிறது எனவே ஒரு சிறிய நகரத்தின் அருகே ஒரு இரசாயன ஆலை உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் அது அபாயகரமான கழிவுகளை நிலத்தடி நீரில் வெளியேற்றுகிறது என்று வைத்துக்கொள்வோம் கிணறுகளில் தண்ணீர் எடுத்தால் நகருக்கு குடிநீர் வினியோகம் பாதிக்கப்படும் மேலும் சமூகத்திற்கு குறிப்பிடத்தக்க உடல்நலப் பிரச்சினைகள் ஏற்படலாம் உரிமைகள் நெறிமுறைகள் ரைட்ஸ் எதிக்ஸ் இந்த மாசுபாடு நெறிமுறையற்றது என்பதைக் குறிக்கிறது ஏனெனில் இது குடியிருப்பாளர்களில் பலருக்கு தீங்கு விளைவிக்கும் மாசுபாட்டின் எதிர்மறையான விளைவுகள் மற்றும் பாதுகாப்பான நகராட்சி நீர் விநியோகத்தை உறுதி செய்வதற்குத் தேவைப்படும் செலவு ஆகியவற்றால் ஆலையின் பொருளாதார நன்மை நிச்சயமாக எடைபோடப்படும் என்பதால் பயன்பாட்டு பகுப்பாய்வும் அதே முடிவுக்கு வரும் நிலத்தடி நீரில் கழிவுகளை வெளியேற்றுவது பொறுப்பற்ற செயல் என்றும் தனிநபர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் என்றும் அறநெறி நெறிமுறைகள் எதிக்ஸ் கூறுகின்றன இந்த வழக்கில் அனைத்து நெறிமுறை கோட்பாடுகளும் ஒரே முடிவுக்கு இட்டுச் செல்கின்றன ஆனால் இந்த விஷயத்தில் அதே முடிவுக்கு தாமதமாக வந்தாலும் எல்லா நெறிமுறைக் கோட்பாடுகளும் ஒரே முடிவுக்கு இட்டுச் செல்லாமல் போகலாம் அணையின் எடுத்துக்காட்டில் நாம் பார்த்தது போல் பயனற்ற கண்ணோட்டத்தில் இருந்து நிரூபிக்க முயற்சி செய்யலாம் இது ஒரு பெரிய தனி நபர்களுக்கு நன்மை பயக்கும் ஆனால் செலவு பலன் பகுப்பாய்வு அல்லது உரிமைகள் மற்றும் கடமைகள் மூலம் ப்ரோப்லேம் ஐ உற்று பார்க்கிறது நல்லொழுக்க நெறிமுறைகள் விர்ட்சு எதிக்ஸ் மக்களுக்கு ஏற்படும் தீங்குகளுக்கு பதிலளிக்க சில திருத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால் அது நன்மை பயக்கும் மேலும் அவர்களின் உரிமைகளை மதித்து அவர்களுக்குரிய நமது கடமைகளைக் காட்ட வேண்டும் எனவே அவர்கள் தங்கள் உரிமைகளை அனுபவிக்க வேண்டும் நாம் அவர்களுக்கு பொறுப்பான வழியில் செயல்படுகிறோம் கார்ப்பரேட் சமூகப் பொறுப்புகளைப் பற்றி நாம் பேசும் விவாதங்களின் நீட்சியாக இது இருக்கலாம் ஏனென்றால் நாம் செய்யும் ஒவ்வொரு திட்டமும் யாருக்கும் தீங்கு விளைவிக்காதது போல் சிந்திக்க முடியாது நாம் செய்யும் ஒவ்வொரு திட்டமும் அதில் ஒரு கடினமான பங்கைக் கொண்டுள்ளது அதில் இருந்து தப்பிக்க முடியாது மறுக்க முடியாது ஆனால் திட்டத்தைச் செய்வதை நிறுத்த வேண்டுமா தீமையைக் குறைப்பதற்கும் மக்கள் அல்லது பங்குதாரர்களின் நலனுக்காக செலவை செலுத்தி அவதிப்படும் பங்குதாரர்களுக்கும் நமது திட்டம் கொண்டு வரப் போவதாக நாம் நினைக்கும் பலன்களைக் குறைப்பதற்கும் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கும் நாம் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்பதைப் பொறுத்தது பொறியாளர்களாக நாம் எவ்வாறு செயல்படுகிறோம் வடிவமைப்பாளர்களாக நாம் எவ்வாறு அதிக பொறுப்புடன் செயல்படுகிறோம் நாம் உணர்ந்து செயல்படுகிறோம் தீங்கை முன்கூட்டியே குறைக்கிறோம் நாம் என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் கடமைகளுக்கு பதிலளிக்க நாம் என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கிறோம் உரிமைகள் சமரசம் செய்யப்படுகிற மக்களின் உரிமைகளுக்குப் பதில் சொல்வதில் நமக்கு என்ன இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள் ஏனென்றால் நாம் ஒரு பெரிய தொகுதி மக்களுக்கு நன்மைகளை கொண்டு வர முயற்சிக்கிறோம் எனவே அதற்காக நாம் என்ன சமநிலைப்படுத்தும் செயலைச் செய்கிறோம் என்பது ஒரு பெரிய கவலை மற்றும் இது முழு திட்டத்திற்கும் வடிவமைப்பிற்கும் ஒரு பெரிய சவாலாகும் எனவே நெறிமுறை எதிக்ஸ் சிக்கல்களைத் தீர்ப்பதில் உள்ள சிக்கல்களைக் கூட பகுப்பாய்வு செய்யும் போது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே பிரச்சனையில் இருக்கும் பிரச்சினைகள் என்ன குறிப்பிட்ட பிரச்சனையில் உள்ள பிரச்சனைகளை நாம் புரிந்து கொண்டால் பிரச்சனைக்கு தீர்வு காண்பது ஓரளவு எளிதாகிவிடும் நெறிமுறைச் சிக்கல்களைப் புரிந்துகொள்வதில் உள்ள சிக்கல்களை உண்மை கருத்தியல் மற்றும் மோரல் என 3 வகைகளாகப் பிரிக்கலாம் இப்போது உண்மைச் சிக்கல்கள் என்ன உண்மைச் சிக்கல்கள் வழக்கைப் பற்றி உண்மையில் அறியப்பட்டவைகளை உள்ளடக்கியது எனவே உண்மைகள் என்ன இந்த கருத்து நேரடியானதாகத் தோன்றினாலும் ஒரு குறிப்பிட்ட வழக்கின் உண்மைகள் எப்போதும் தெளிவாக இல்லை மற்றும் சர்ச்சைக்குரியதாக இருக்கலாம் பொறியியலில் உண்மைகள் மீதும் சர்ச்சைகள் உள்ளன எனவே புவி வெப்பமடைவதைப் போலவே நாம் தொடர்ந்து வளிமண்டலத்தில் கிரீன்ஹவுஸ் வாயுக்களை வெளியிடுவதால் சமூகத்திற்கு பெரும் கவலையாக உள்ளது பொறியாளர்களுக்கு இந்தப் பிரச்சினை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஏனெனில் இந்த வெப்பமயமாதல் விளைவு உண்மையில் ஒரு சிக்கலாக நிரூபிக்கப்பட்டால் கடுமையான சுற்றுச்சூழல் தரநிலைகளுக்கு இணங்க மறுவடிவமைப்பு செய்யப்பட்ட பழையவற்றின் புதிய தயாரிப்புகளை வடிவமைக்க வேண்டியிருக்கும் இரண்டாவது கருத்தியல் சிக்கல்கள் கருத்தியல் சிக்கல்கள் ஒரு குறிப்பிட்ட யோசனையின் பொருள் அல்லது பொருந்தக்கூடிய தன்மையைக் கையாளுகின்றன பொறியியல் நெறிமுறைகளில் இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பரிசுக்கு மாறாக லஞ்சம் என்றால் என்ன என்பதை வரையறுப்பது அல்லது சில வணிகத் தகவல் தனியுரிமமாக உள்ளதா என்பதைத் தீர்மானிப்பது எனவே இவை சுருக்கமான கருத்துக்கள் மற்றும் அது எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பது மாறலாம் மற்றும் அது எதற்காகப் பயன்படுத்தப்படுகிறது என்பதற்கான நோக்கத்திற்காக நீங்கள் எதையாவது பெற்றால் அது ஒரு பரிசாகவா அல்லது விலையா என்பதை தீர்மானிக்கலாம் பின்னர் ஒரு வணிகத்தின் எந்தத் தகவல் தனியுரிமை மற்றும் எது இல்லை போன்றவை அடங்கும் எனவே உண்மைச் சிக்கல்களைப் போலவே கருத்தியல் சிக்கல்களும் எப்பொழுதும் தெளிவானவை மேலும் அவை சர்ச்சையையும் ஏற்படுத்தக்கூடும் அடுத்து மோரல் பிரச்சினைகளுக்கு வருவோம் எனவே உண்மைச் சிக்கல்கள் மற்றும் கருத்தியல் சிக்கல்கள் போன்றவற்றில் என்னென்ன தீர்க்கப்பட்டுள்ளன எனவே எது மோரல் கொள்கை எது சூழ்நிலைக்கு பொருந்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே மோரல் பிரச்சினைகளின் தீர்வு பெரும்பாலும் மிகவும் வெளிப்படையானது பிரச்சனை வரையறுக்கப்பட்டவுடன் எந்த மோரல் கருத்து பொருந்தும் என்பது பொதுவாக தெளிவாகிறது மற்றும் சரியான முடிவு தெளிவாகிறது ஆனால் இந்த கட்டத்தில் அடைய உண்மைகளை சரியாக வரையறுத்தல் கருத்துக்களை சரியாக தெளிவுபடுத்துதல் ஆகியவற்றின் முந்தைய பயிற்சிகள் மிகவும் முக்கியம் எனவே உங்கள் மோரல் கோட்பாடுகளைப் பயன்படுத்துவதற்கு உறுதியான தளத்திற்கு ஒரு பின்னணியைப் பெறலாம் எடுத்துக்காட்டாக ஒரு விற்பனைப் பிரதிநிதியால் பரிசு வழங்கப்படும் போது அது வெறுமனே பரிசா அல்லது உண்மையில் லஞ்சமா என்பதைத் தீர்மானித்தவுடன் அதற்கான நடவடிக்கை தெளிவாகத் தெரியும் இது லஞ்சம் என்று நாம் தீர்மானித்தால் இந்த பகுப்பாய்விற்கு அதை நெறிமுறையாக ஏற்றுக்கொள்ள முடியாது மற்றும் உண்மை மற்றும் கருத்தியல் மட்டத்தின் முந்தைய நிலைகள் மிகவும் முக்கியம் நாம் பாரடைன் கம்ப்யூட்டர் என்று அழைக்கப்படும் ஒரு வழக்கு ஆய்வு மூலம் இதைப் புரிந்துகொள்ள முயற்சிப்போம் பாரடைன் கம்ப்யூட்டர்களில் என்ன நடந்தது இது ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனமாகும் இது சமூக பாதுகாப்பு நிர்வாகத்திற்கு புதிய கம்ப்யூட்டர் அமைப்புகளை வழங்க ஏலம் எடுத்தது எனவே முதலில் உண்மைச் சிக்கலைப் பார்ப்போம் முன்மொழிவுகளுக்கான கோரிக்கையில் ஏற்கனவே உள்ள அமைப்புகள் மட்டுமே பரிசீலிக்கப்படும் என்று தெளிவாகக் குறிப்பிடப்பட்டுள்ளது பாரடைன் இல் அத்தகைய அமைப்பு இயங்கவில்லை மேலும் SSA க்கு விற்க அவர்கள் உத்தேசித்துள்ள தயாரிப்பில் இயங்குதளத்தை ஒருபோதும் சோதித்ததில்லை ஒப்பந்தத்திற்காக SSA க்கு லாபி செய்வதற்கு பாரடைன் மூலம் SSA பணியமர்த்தப்பட்ட முன்னாள் பணியாளரின் வேலையும் தெளிவாக உள்ளது இந்த வழக்கில் உண்மைச் சிக்கல்கள் குறிப்பாக சர்ச்சைக்குரியதாகத் தெரியவில்லை ஏலம் எடுப்பது மற்றும் உண்மையான தயாரிப்புடன் ஷெல்ஃப் தயாரிப்பை வழங்குவது திட்டமிடல் கட்டத்தில் மட்டுமே உள்ளதா அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வணிக நடைமுறையில் உள்ளதா என்பது கருத்தியல் சிக்கல்கள் உண்மையான உற்பத்தியாளர்கள் மீது ஒரு பாரடைன் நிலை வைப்பது ஏமாற்று முத்திரை உங்களின் தற்போதைய முதலாளியின் சார்பாக உங்கள் முன்னாள் பணியமர்த்தப்பட்டவரை வற்புறுத்துவது கருத்து முரண்பாடாக உள்ளதா இந்தக் கேள்விகள் விவாதங்களை உருவாக்கும் ஏனெனில் இவை கருத்தியல் மற்றும் கருத்தியல் நிலை இவை இக்கட்டான புள்ளிகள் எனவே இந்த கேள்விகள் நிச்சயமாக விவாதத்தை உருவாக்கும் உண்மையில் பாரடைன் எந்தத் தவறும் செய்யவில்லை என்றும் பொதுவான வணிக நடைமுறைகளில் வெறுமனே ஈடுபடுவதாகவும் கூறினார் கருத்து முரண்பாட்டின் பிரச்சினையில் முடிவெடுப்பது மிகவும் கடினமாக இருப்பதால் அரசாங்கத்தை பணியமர்த்த அனுமதித்தவர்கள் தொழிலாளர்கள் குறிப்பிட்ட காலத்திற்கு தங்கள் முன்னாள் முதலாளிகளிடம் லாபி செய்ய கற்றுக்கொள்வதை சட்டவிரோதமாக்கும் சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளன எனவே ஆனது ஒரு ஆஃப் தி ஷெல்ஃப் ப்ரொடக்ட் ஆனது உண்மையான ப்ரொடக்ட் உடன் வழங்குவது திட்டமிடல் கட்டத்தில் உள்ளதா என்ற கருத்தியல் சிக்கல்கள்உள்ளன அது பொய்யா இல்லையா என்பது உண்மை நிலையில் அது ஏற்கனவே உள்ள அமைப்புகளை மட்டுமே திருடியதால் கருத்தில் கொள்ளப்படும் ஆனால் பாரடைனில் அப்படி எந்த அமைப்பும் இயங்கவில்லை மீண்டும் அது தனது சொந்த நிலையை மற்றொன்றில் வைத்துள்ளது உண்மையான உற்பத்தியாளர்கள் மட்டத்தில் இது ஒருவரின் சொந்த அடையாளத்தை மறைப்பது போலவும் இருந்தது பின்னர் இந்த புதிய பணியாளரை பாரடைனிடம் லாபி செய்து மதிப்பிடுவது நெறிமுறையா அல்லது அப்படிச் செய்ய முடியாது எனவே இவை கருத்தியல் சிக்கல்கள் மோரல் சிக்கல்கள் பின்வருவனவற்றை உள்ளடக்குகின்றன பொய் சொல்வது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வணிக நடைமுறையா ஏனென்றால் இங்கு பொய் நடந்திருப்பதைக் காண்கிறோம் ஏமாற்றுவது எல்லாம் சரியா அப்படிச் செய்தால் உங்கள் நிறுவனம் ஒப்பந்தத்தைப் பெற அனுமதித்தால் உண்மையான உற்பத்தியாளர்கள் மட்டத்தில் இருக்கும் நிலையில் ஸ்டிக்கரை ஒட்டுவது நாம் செய்த ஏமாற்று வழக்கு எனவே இங்கே என்ன நடக்கிறது பொய் மற்றும் வஞ்சகம் தனிப்பட்ட மதிப்பு அமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் ஒரு நபரின் சொந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் வணிக சூழ்நிலைகளிலும் அது சமமாக ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை எனவே கருத்தியல் ரீதியாக நாம் முன்னுதாரண நடைமுறைகள் ஏமாற்றும் என்று முடிவு செய்தால் அவர்களின் நடவடிக்கைகள் நெறிமுறையற்றவை என்பதை நமது பகுப்பாய்வு சுட்டிக்காட்டுகிறது எனவே இங்குள்ள உண்மையைப் படித்து இங்கே ஒரு கருத்தைப் பெற்று ஆம் என்ற முடிவுக்கு வந்தால் அவர்கள் பொய் சொன்னார்கள் அவர்கள் ஏமாற்றுகிறார்கள் உள் ஊழியர்களின் தொடர்புகளைத் தவறாகப் பயன்படுத்துகிறார்கள் என்ற முடிவுக்கு வந்தால் நமது கருத்துக்களை இங்கே தெளிவாகப் பெறுகிறோம் சில நன்மைகளைப் பெறுவதற்கான வழி இவை முடிவுகளாக இருந்தால் தனிப்பட்ட வாழ்க்கை சூழ்நிலைகளில் இவை ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் இவை வரவேற்கத்தக்கவை அல்ல அதே சமயம் வணிக சூழ்நிலையில் இவை நெறிமுறை எதிக்ஸ் நடைமுறைகள் அல்ல எனவே லைன் ட்ராயிங் மற்றும் புளோ சார்ட் என்று அழைக்கப்படும் சில நுட்பங்கள் மூலம் இந்த நுட்பங்களைப் புரிந்துகொள்ள முயற்சி செய்யலாம் லைன் ட்ராயிங் நுட்பம் ஆனது பொருந்தக்கூடிய மோரல் கொள்கைகள் தெளிவாக இருக்கும் சூழ்நிலைகளுக்குப் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் நெறிமுறைக் கொள்கை பொருந்தக்கூடிய ஒரு சாம்பல் நிறப்பகுதி உள்ளது எனவே பல்வேறு எடுத்துக்காட்டுகளுடன் ஒரு கோடு வரைவதன் மூலம் லைன் ட்ராயிங் செய்யப்படுகிறது மற்றும் அனுமான சூழ்நிலைகள் வைக்கப்படுகின்றன இந்த இடத்தில் ஒரு முனையில் நேர்மறை முன்னுதாரணம் மற்றும் சந்தேகத்திற்கு இடமின்றி மோரல் ரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உதாரணம் இடத்தின் மறுமுனையில் எதிர்மறையான முன்னுதாரணத்தை வைக்கப்பட்டுள்ளது இது சந்தேகத்திற்கு இடமின்றி மோரல் ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றின் உதாரணம் மற்றும் இடையில் கோடு அதிகரிக்கும் சோதனையை நாம் விரும்புகிறோம் எனவே பென்டியம் சிப் கேஸில் இதன் பயன்பாட்டைப் பார்க்க முயற்சிப்போம் 1994 95 இல் இன்டெல் பென்டியம் சிப்பின் சமீபத்திய பதிப்பில் குறைபாடுகள் இருப்பதாகக் கண்டறியப்பட்டு பரவலாக அறிவிக்கப்பட்டது முதலில் இன்டெல் இந்தத் தகவலை மறைக்க முயன்றது பின்னர் நுகர்வோர் சிப்புகளை வழங்கும் பாலிசி வந்தது அதில் குறைபாடு சரி செய்யப்பட்டது இந்த சிக்கலைப் பற்றிய சில நுண்ணறிவைப் பெற லைன் ட்ராயிங்கைப் பயன்படுத்தலாம் எனவே ஒரு நேர்மறையான முன்னுதாரணத்திற்காக தயாரிப்புகள் விளம்பரப்படுத்தப்பட்டபடி செயல்பட வேண்டும் என்ற அறிக்கையைப் பயன்படுத்துவோம் எதிர்மறையான முன்னுதாரணத்தில் பயனுள்ள தயாரிப்புகளை நாம் தெரிந்தே விற்பனை செய்வோம் மற்றும் வாடிக்கையாளர்களின் பயன்பாடுகளுக்கு நீங்கள் எதிர்மறையான விளைவைக் கொண்டிருப்பீர்கள் லைனர்களில் சேர்க்கக்கூடிய சில எடுத்துக்காட்டுகள் பின்வருமாறு அவை சிப்பில் ஒரு குறைபாடு இருப்பதைப் போல செல்கின்றன ஆனால் இது உண்மையிலேயே கண்டறிய முடியாதது மற்றும் எந்த வாடிக்கையாளர் பயன்பாடுகளையும் பாதிக்காது சிப்பில் குறைபாடுகள் உள்ளன அவை பற்றி வாடிக்கையாளருக்கு தெரிவிக்கப்படும் ஆனால் எந்த உதவியும் மேல்நோக்கி இல்லை சில பயன்பாடுகளுக்கு சிப்பைப் பயன்படுத்தக்கூடாது என்று ஒரு எச்சரிக்கை லேபிள் கூறுகிறது நினைவுகூருதல் அறிவிப்புகள் அனுப்பப்படுகின்றன மற்றும் அனைத்து குறைபாடுள்ள சிப்புகளும் மாற்றப்படுகின்றன மற்றும் வாடிக்கையாளர் பிரச்சனையை கவனிக்கும் போது மட்டுமே மாற்று சிப்புகள் வழங்கப்படுகின்றன எனவே இதைப் போன்றே நாம் இந்த பக்கத்திலிருந்து எதிர்மறையான பக்கத்திற்கு அதிக நேர்மறையான வழியில் இருக்கும் வழியில் வைக்கலாம் எதிர்மறையான முன்னுதாரணத்திலிருந்து நேர்மறைக்கு நாம் வழங்கும் உண்மையான தீர்வை நோக்கிச் செல்லும் எந்தச் செயலைச் செய்ய வேண்டும் என்பது போன்ற ஒரு முடிவை நாம் எடுக்கலாம் எனவே இந்த லைன் ட்ராயிங் படி இன்டெல் எடுத்த அணுகுமுறை நெறிமுறை எதிக்ஸ் தேர்வுகளில் சிறந்ததாக இல்லை ஏனென்றால் முதலில் இன்டெல் எதிர்மறையான முன்னுதாரணமாக இருக்கும் நேரடித் தகவலை மறைக்க முயன்றது ஆனால் நுகர்வோர் சிப்களை வழங்கும் கொள்கைக்கு வரும்போது அதில் குறைபாடுகள் சரிசெய்யப்பட்டது எனவே இந்த நுகர்வோர் யார் இனி வரும் காலங்களில் அதிகமான நுகர்வோர் இதனால் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்பது நமக்கு எப்படித் தெரியும் எனவே அனைத்து சிப்புகளும் திரும்ப திரும்ப அழைக்கப்பட வேண்டும் அல்லது இவை நியாயப்படுத்தப்பட வேண்டிய செயல்களாக இருக்கும் நாம் இங்கு பார்ப்பது என்னவென்றால் இன்டெல் இந்த முழுமையான நேர்மறையான விஷயத்திற்கு தகுதி பெறாமல் இருக்கலாம் ஆனால் தயாரிப்புகள் விளம்பரப்படுத்தப்பட்டபடி செயல்படும் எனவே சூழ்நிலையில் ஒரு குறைபாடு உள்ளது வாடிக்கையாளர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு பிரச்சனையின் அளவு குறைக்கப்படுகிறது எனவே ஒரு குறைபாடு உள்ளது வாடிக்கையாளர்களுக்குத் தெரிவிக்கப்பட்டு இந்த வரியில் சிக்கலின் அளவு குறைக்கப்படுகிறது எனவே இங்கே எங்காவது ஒரு குறைபாடு உள்ளது மேலும் வாடிக்கையாளர்களுக்குத் தெரிவிக்கப்படாதது மற்றும் சிக்கலின் அளவைக் குறைப்பது போன்றது இங்கே எங்காவது பொருந்தும் ஏனெனில் இது மாற்றியமைக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளில் ஒன்றல்ல ஆனால் ஒரு குறைபாடு உள்ளது மற்றும் இங்கு பொறுப்பானவர்கள் மூலம் வாடிக்கையாளர்களுக்கு அதைத் தெரிவிக்கிறது எனவே இந்த வழியில் எங்காவது முடிந்திருக்கலாம் அடுத்த நுட்பம் ஃப்ளோ சார்ட்டிங் எனப்படும் ஃப்ளோ சார்ட்ஸ் ஆனது பொறியியல் மாணவர்களுக்கு மிகவும் பரிச்சயமானவை அவை பெரும்பாலும் கம்ப்யூட்டர் ப்ரொக்ராம்ஸ்களை உருவாக்குவதில் பயன்படுத்தப்படுகின்றன மேலும் பிற பொறியியல் சூழ்நிலைகள் மற்றும் துறைகளில் பயன்பாட்டைக் கண்டறியலாம் மேலும் வணிக செயல்முறைகள் மற்றும் நடைமுறைகளை விவரிக்க இது பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது எனவே பொறியியல் நெறிமுறைகளில் இன்ஜினியரிங் எதிக்ஸ் ஃப்ளோ சார்ட்ஸ் என்பது பல்வேறு நிகழ்வுகளை குறிப்பாக கருத்தில் கொள்ள வேண்டிய நிகழ்வுகளின் வரிசை அல்லது ஒவ்வொரு முடிவிலிருந்தும் பின்தொடரும் தொடர்ச்சியான விளைவுகளையும் பகுப்பாய்வு செய்வதற்கு உதவியாக இருக்கும் எனவே ஒரு நெறிமுறைச் சிக்கலை பகுப்பாய்வு செய்வதற்கான ஃப்ளோ சார்ட்ஸ் இன் நன்மை என்னவென்றால் அது சூழ்நிலையின் காட்சிப் படத்தைக் கொடுக்கிறது மற்றும் ஒவ்வொரு முடிவிலிருந்தும் பாயும் விளைவுகளை உடனடியாகக் காண உங்களை அனுமதிக்கிறது போபாலில் உள்ள யூனியன் கார்பைடு ஆலையைப் பற்றி விவாதிப்பதற்கு ஃப்ளோ சார்ட் நுட்பத்தைப் பயன்படுத்துவதைப் பார்த்தால் அதில் ஒரு நச்சுப் பொருள் வெளியேறி தண்ணீரில் கலந்து நச்சுப் புகையை உருவாக்கியது தற்செயலாக என்ன நடந்தது அதன் விளைவுகள் என்ன என்பதைப் பார்ப்போம் எனவே முதலில் யூனியன் கார்பைடு ஒரு பிளான்டிங் ப்ரொபைல் ஐ உருவாக்க விரும்புகிறது எனவே எப்போதும் ஆம்இல்லை என்ற வகை இருந்தால் முதலில் கேட்கப்பட வேண்டிய கேள்வி அமெரிக்காவைப் போலவே இந்தியாவில் பாதுகாப்புச் சட்டங்கள் கடுமையாக உள்ளனவா என்பதுதான் ஆம் எனில் ஆலையை அமெரிக்காவில் உள்ளதைப் போல வடிவமைக்கவும் அது இல்லை என்றால் அடுத்த கேள்வி பாதுகாப்பான செயல்பாட்டிற்கு போதுமான உள்ளூர் சட்டங்கள் உள்ளதா என்பது ஆம் எனில் உள்ளூர் தரத்திற்கு ஏற்ப வடிவமைக்கவும் அது இல்லை என்றால் 2 விருப்பங்கள் இருக்கலாம் அதாவது உள்ளூர் பாதுகாப்பை உறுதிசெய்யும் அல்லது எப்படியும் ஒரு ஆலையை உருவாக்கி ஆபத்தை எடுத்துக்கொள்ளும் குறைந்தபட்ச தரநிலைகளைத் தீர்மானிக்கும் உள்ளூர் பாதுகாப்பை உறுதிசெய்யும் குறைந்தபட்ச தரநிலைகளின்படி நாம் வடிவமைத்திருந்தால் இது செலவு குறைந்ததா என்ற கேள்விக்கு பதிலளிக்க முயற்சிப்போம் ஆம் எனில் ஆலையை கட்டவும் அது இல்லை என்றால் வேறு இடத்தில் முதலீடு செய்யுங்கள் எனவே இந்தியாவில் ஆலை இருக்கும் இடத்தைப் பரிசீலிக்கும்போது எடுக்கப்பட்ட சாத்தியமான முடிவுகளை வலியுறுத்தும் ஒரு எளிய ஃப்ளோ சார்ட்டை போபால் வழக்கில் பயன்படுத்தவும் மேலும் நாம் பார்ப்பது இந்தியாவில் பாதுகாப்பு விதிகளின் கண்டிப்பான தன்மையைப் பற்றி அதிகம் அக்கறை காட்டுவது போல் இருக்கலாம் பின்னர் அங்குள்ள உள்ளூர் சட்டங்கள் மற்றும் குறைந்தபட்ச பாதுகாப்பு விதிகள் பாதுகாப்பைப் பேணுவதற்கான குறைந்தபட்ச தரநிலைகள் என்ன என்பதாகும் எனவே நமது ஆலையை எங்கு வைக்க வேண்டும் என்பதைத் தேர்வுசெய்யும்போது உங்கள் செயலுக்கு வழிகாட்டும் நீங்கள் எடுக்கும் முடிவெடுக்கும் ஓட்டங்கள் என்ன நீங்கள் செலவு குறைந்ததாக இருக்க நினைத்தால் என்ன ஆகும் அது உங்கள் விருப்பத்தை எங்காவது பேசுகிறது அப்படியென்றால் அமெரிக்காவைப் போல் இந்தியாவிலும் நமது பாதுகாப்புச் சட்டங்கள் இருக்கலாம் என்றால் ஆம் அமெரிக்காவைப் போல ஆலையை வடிவமைத்துள்ளோம் இல்லையெனில் நீங்கள் ஓரளவு சமரசம் செய்யும் இந்த செயல்களுக்குச் செல்கிறீர்கள் ஆனால் நீங்கள் நல்லொழுக்கத்தில் இருந்தால் நீங்கள் நல்லொழுக்கமுள்ள நபராக இருந்தால் மற்றவரின் பாதுகாப்பு உரிமைகளை நீங்கள் உண்மையிலேயே மதிக்கிறீர்கள் மற்ற நபரின் பாதுகாப்பைப் பேணுவதற்கான உங்கள் கடமைகளை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள் இந்தியாவில் பாதுகாப்புச் சட்ட விதிகள் மற்றும் சட்டங்கள் அல்லது கண்டிப்பாக எதுவும் இல்லையென்றாலும் நீங்கள் இந்தியாவில் செய்ய முயற்சிக்கும் ஆலையில் அதிக அளவிலான பாதுகாப்பைச் செயல்படுத்த இயற்கையில் முனைப்புடன் செயல்படுவதில் இருந்து உங்களைத் தடுக்கவில்லை இது உங்கள் நற்பண்புகளைப் பற்றி பேசுகிறது இது உங்கள் வாழ்க்கையின் கண்ணோட்டத்தை வழங்க முயற்சிக்கிறது இது உங்கள் கடமைகளை மதிக்கவும் மற்றவரின் உரிமைகளை மதிக்கவும் உங்கள் கடமைகளை உணரவும் தனிநபருக்கு அந்த உரிமைகளையும் சமூகத்திற்கான உங்கள் கடமைகளையும் மதிக்க உதவுகிறது எனவே அதை தொடர்ந்து பராமரிக்கும் வகையில் ஃப்ளேர் டவர் தேவைப்பட்டது எனவே MIC தொட்டி நிரம்பியதா அது இல்லை என்றால் மேலே செல் பின்னர் நமது மற்ற பாதுகாப்பு அமைப்புகள் செயல்படும் இல்லை என்றால் மற்ற அமைப்புகள் கிடைக்கும் வரை பராமரிப்பை ஒத்திவைக்கவும் ஆம் எனில் மற்ற அமைப்புகளை போதுமான அளவு விபத்துகளைத் தடுக்கவும் இல்லை என்றால் பின்னர் பராமரிப்பை ஒத்திவைக்கவும் அது ஆம் பராமரிப்புக்காக ஃப்ளேர் டவரை செயலிழக்கச் செய்யும் போது எடுக்கப்பட்ட முடிவுகளை வலியுறுத்தும் போபால் குகைக்கான மாற்று ஃப்ளேர் டவரை பராமரிக்கவும் எனவே இந்த விஷயத்தில் இந்த எண்ண ஓட்டத்திற்கு எதிராக நடந்திருக்கலாம் ஆனால் அது அவர்களை இதற்குச் செல்ல வழிவகுத்திருக்கும் ஆனால் மீண்டும் எங்கு இதைப் பற்றி நாம் பேசினாலும் இல்லை இல்லை பின்னர் மேலே செல்லுங்கள் இந்த வகையான விஷயங்களைப் பற்றி மீண்டும் பேசுகிறது இது நிலைமையின் தீவிரத்தை புரிந்துகொள்வது நம் பொறுப்பை புரிந்துகொள்வது மிகவும் முக்கியமானது ஏனெனில் இது மிகவும் உயர்ந்த பாதுகாப்பு பிரச்சினை நமது பொறுப்பின் அளவு என்ன நமது பங்கில் தேவையான முன்முயற்சியின் அளவு என்ன பார்க்க வேண்டிய கடமை நீங்கள் ஊகிக்கிற இந்த விஷயங்கள் உண்மையில் செயல்படுகின்றனவா இல்லையா என்பது போன்றது நாம் போதுமான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறோமா இவை செயல்படுகிறதா என்று பார்க்க வேண்டிய கடமையை நாம் சரியாகச் செய்திருக்கிறோமா அல்லது இவை வேலை செய்வதாகக் கருதி பராமரிப்புப் பகுதியுடன் நாம் சென்றுள்ளோம் எனவே திரும்பத் திரும்பச் சொல்லும் செலவில் நமது பொறியாளர்கள் நல்லொழுக்கத் தன்மை மற்றும் பாதுகாப்பு பாதுகாப்பு ஆரோக்கியம் ஆகியவற்றில் பொறியாளர்களின் கடமைகளைப் புரிந்துகொள்வதைப் பற்றி பேசுகிறோம் மற்றும் விஷயங்கள் சரியாக இருக்கும் என்று கருதுவதற்குப் பதிலாக விஷயங்களை முன்கூட்டியே சரிபார்க்கவும் மற்றும் அவர்களின் சொந்த நடவடிக்கை எடுக்கப்படும் ஏனென்றால் திட்டத்தின் அனைத்து நன்மைகளையும் விட செலவு கூட அதிகமாக இருக்கும் அளவுக்கு தீங்கு அல்லது மிகப்பெரிய அளவில் இருக்கலாம் எனவே சில சமயங்களில் மோதல் சிக்கல்கள் இருக்கலாம் மேலும் நெறிமுறைப் எதிக்ஸ் பிரச்சனையின் பகுதியானது 2 முரண்பட்ட மோரல் மதிப்புகளுக்கு இடையேயான தேர்வுடன் தொடர்புடையது அவை இரண்டும் சரி என்று தோன்றலாம் எனவே இந்த சூழ்நிலையில் நாம் எவ்வாறு தேர்வு செய்வது 3 வழிகளில் செய்யலாம் எனவே முரண்பட்ட மோரல் தேர்வுகள் இருக்கலாம் ஆனால் ஒன்று வெளிப்படையாக மற்றொன்றை விட முக்கியமானது பொது மக்களின் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பது இது முதலாளிக்கு நமது கடமையை விட முக்கியமானது எனவே இந்த விஷயத்தில் மோதலைத் தீர்ப்பது மிகவும் எளிதான தேர்வாகும் இரண்டாவது தீர்வு சில நேரங்களில் படைப்பு நடுத்தர வழி என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த தீர்வு ஒருவித சமரச முயற்சியாகும் இது அனைவருக்கும் வேலை செய்யப் போகிறது எனவே படைப்பாற்றல் என்ற சொல்லுக்கு இங்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது ஏனெனில் அனைவருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நடுத்தர நிலத்தைக் கண்டறிய அதிக படைப்பாற்றல் தேவை மற்றும் மிகுந்த ராஜதந்திரத்துடன் அதை அனைவருக்கும் விற்க முடியும் நெறிமுறை எதிக்ஸ் சங்கடத்தைத் தீர்ப்பதற்கான படிகள் மோரல் தெளிவைக் கொண்டிருக்க வேண்டும் தொடர்புடைய மோரல் மோரல் மதிப்புகளை அடையாளம் காண வேண்டும் சூழ்நிலையில் தரிசனங்களில் மோரல் மதிப்புகளை அடையாளம் காணுதல் கருத்தியல் தெளிவு நமக்கு இருக்க வேண்டும் முக்கிய கருத்துகளில் தெளிவாக இருங்கள் இதில் உள்ள கருத்தியல் சிக்கல்களைப் பற்றி தெளிவாக இருங்கள் நீங்கள் செய்யும்படி கேட்கப்படுவது நீண்ட காலத்திற்கு நிறுவனத்திற்கு நல்லதாக இருக்காது உண்மைகளைப் பற்றி அறிந்து பொருத்தமான தகவலைப் பெறுதல் இது பொருந்தக்கூடிய மோரல் மதிப்புகளின் வெளிச்சத்தில் பொருத்தமான தகவலைச் சேகரிப்பதாகும் விருப்பங்களைப் பற்றி நமக்குத் தெரிவிக்க வேண்டும் நாம் அனைத்து யதார்த்தமான விருப்பங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் ஆரம்பத்தில் நெறிமுறை எதிக்ஸ் இக்கட்டான சூழ்நிலைகள் இருவழித் தேர்வுக்கு நம்மை கட்டாயப்படுத்துவதாகத் தெரிகிறது இதைச் செய் அல்லது அதைச் செய் மேற்பார்வையாளரின் கட்டளைக்கு தலைவணங்கவும் அல்லது நகர அதிகாரிகளுக்கு விசில் ஊதவும் ஒரு நெருக்கமான பார்வை பெரும்பாலும் கூடுதல் விருப்பங்களை வெளிப்படுத்துகிறது எனவே அடுத்த கட்டமாக நியாயமான முடிவை எடுக்க வேண்டும் அனைத்து தொடர்புடைய மோரல் காரணங்கள் மற்றும் உண்மைகளை எடைபோடுவதன் மூலம் கவனமாக நியாயமான தீர்ப்புக்கு வரவும் இது ஒரு கம்ப்யூட்டர் அல்லது அல்காரிதம் நமக்கு செய்யக்கூடிய இயந்திர செயல்முறை அல்ல மாறாக இது அனைத்து தொடர்புடைய காரணங்களின் உண்மைகளையும் மதிப்புகளையும் மோரல் ரீதியாக நியாயமான முறையில் ஒருங்கிணைப்பதை நோக்கமாகக் கொண்ட ஒரு விவாதமாகும் எனவே வரவிருக்கும் சிறந்த தீர்வு எதுவும் இல்லை என்றால் திருப்திகரமான தீர்வுக்கு செல்வோம் சில நேரங்களில் என்ன நடக்கும் 3 வழிகளில் நாம் விவாதித்ததைப் போல நெறிமுறைகள் எதிக்ஸ் அல்லது நெறிமுறை எதிக்ஸ் முடிவெடுப்பதற்கான தீர்வு போன்றது முதலில் சில நேரங்களில் 2 விஷயங்கள் இயற்கையில் முரண்பட்டால் அவர்களின் கவனம் மற்றும் பாதுகாப்பு இருப்பது போல் நீங்கள் கண்டறிந்தால் பின்னர் நாம் முதலாளிகளின் விசுவாசத்தைப் பற்றி பேசுகிறோம் அவர்களின் கவனம் மற்றும் பாதுகாப்பு முதன்மையான தேர்வாகும் பிறகு ஆக்கப்பூர்வமான தீர்வைப் பற்றி விவாதித்தோம் அங்கு நாம் நடுத்தர பாதையைக் கண்டுபிடிக்க முயற்சிக்க வேண்டும் ஒருவேளை இதுபோன்ற சூழ்நிலைகள் இருந்தால் ஒரு படைப்பாற்றலுக்காக வேலை செய்ய முடியுமா என்று பார்க்க வேண்டும் மோரல் சங்கடங்கள் அதிகமாக இருந்தால் முரண்பட்ட சூழ்நிலைகள் வருவதை அவர்கள் அறிந்திருந்தால் பின்னர் நாம் உண்மை நிலை கருத்தியல் நிலை மற்றும் மோரல் சிக்கல்கள் மட்டத்தில் மேலும் பகுப்பாய்வு செய்ய வேண்டும் மேலும் சில நேரங்களில் என்ன நடக்கும் தொழில் நெறிமுறைகள் எதிக்ஸ் மற்றும் நிறுவன நிலைகள் கொடுக்கப்பட்ட நெறிமுறைகள் எதிக்ஸ் மற்றும் சில முரண்பட்ட சூழ்நிலைகள் இரண்டும் பின்பற்றப்பட வேண்டிய நெறிமுறைகள் எதிக்ஸ் இருந்தால் இந்தச் சிக்கலைத் தீர்ப்பதில் நெறிமுறைக் குறியீடுகள் நமக்கு உதவ வழிகாட்டுகின்றன எனவே நாம் இங்கே என்ன காண்கிறோம் நெறிமுறை எதிக்ஸ் நெறிமுறைகள் எதிக்ஸ் என்பது பொறியாளர்களின் மோரல் பொறுப்புகளை தொழிலால் பார்க்கப்படுகிறது மற்றும் ஒரு தொழில்முறை சமூகத்தால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகிறது அவர்கள் நெறிமுறைகளுக்குத் எதிக்ஸ் தொழில்களின் கூட்டு அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதால் பொறியாளர்களின் பொறுப்புகளை வலியுறுத்துவதோடு மட்டுமல்லாமல் அவர்களைச் சந்திக்கத் தேவையான சுதந்திரத்தை ஆதரிப்பதிலும் குறியீடுகள் மிக முக்கியமானவை மேலும் இது 8 முக்கியப் பாத்திரங்களைச் செய்வதற்கு உதவுகிறது பொதுமக்களுக்குச் சேவை செய்தல் மற்றும் பாதுகாத்தல் வழிகாட்டுதல் வழங்குதல் உத்வேகம் அளித்தல் பகிரப்பட்ட தரநிலைகளை நிறுவுதல் பொறுப்பான வல்லுநர்களுக்கு ஆதரவு அளித்தல் கல்விக்கு பங்களிப்பு செய்தல் தவறுகளைத் தடுப்பது தொழில்களின் பிம்பத்தை வலுப்படுத்துதல் போன்றவை ஆகும் எனவே நமது கலந்துரையாடலில் முடிவெடுப்பதற்கான நெறிமுறைத் எதிக்ஸ் தூண்கள் என்ன என்பதைப் புரிந்துகொள்வதற்கான நமது முந்தைய விவாதத்தைத் தொடர்ந்தோம் வழக்குகளில் அதை எப்படிப் பயன்படுத்துகிறோம் மற்றும் ஒரு குறிப்பிட்ட வழக்கில் நெறிமுறை எதிக்ஸ் சங்கடமான சிக்கல்கள் என்ன என்பதைப் புரிந்துகொள்வது எப்படி நாம் அதை உண்மை நிலை கருத்தியல் நிலை மோரல் மட்டத்தில் பார்க்க முயற்சிக்கிறோம் பின்னர் நாம் பார்த்தால் முரண்பட்ட சூழ்நிலைகள் நடப்பது போல இருக்கும் நம்மால் முடிவெடுக்க முடியாத இடத்தில் நாம் செய்வது எது சரியானது பொது மக்களின் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பு போன்ற சில முன்னுரிமைப் பிரச்சினைகள் உள்ளன இது முதன்மையானது மற்றும் முதன்மையானது இந்த வகையான விஷயங்களில் முதலில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் பொதுவாக அது முரண்பட்டால் அதைத் தீர்ப்பது மிகவும் எளிதான வழியாகும் வேறு ஏதேனும் முரண்பட்ட கோரிக்கைகள் மற்ற சூழ்நிலைகளில் முரண்பட்ட கோரிக்கைகள் இருந்தால் நடுத்தர வழியில் மிகவும் ஆக்கப்பூர்வமான வழியில் அதைத் தீர்க்கலாம் இது மிகவும் சிக்கலானதாக இருந்தால் இந்த மோதலை எவ்வாறு தீர்ப்பது என்பதைக் கண்டறிய உண்மை கருத்தியல் மற்றும் மோரல் பிரச்சினை மட்டத்தில் இந்த சிக்கல் நிலை பகுப்பாய்வு செய்யலாம் மேலும் மோதல் மற்றும் முரண்பட்ட கோரிக்கைகளுக்கான பதிலைக் கண்டறிந்து அதற்கு சரியான தீர்வை வழங்குவதற்கான வழிகாட்டியாக உதவும் தொழிலின் நெறிமுறைக் குறியீடுகளையும் நாம் குறிப்பிடலாம்